எனவே பொறியியல் கணிதம் 1 மற்றும் விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளின் வரம்பு மதிப்பீடு பற்றி பேச வேண்டும் எனவே முந்தைய விரிவுரையில் இந்த fx y ன் வரம்பு x y ஆனது x0 y0 க்கு செல்லும்போது L க்கு சமம் என்பதை நாம் பார்த்தோம் இது இந்த எப்சிலான் டெல்டா அணுகுமுறையைப் பயன்படுத்தி வரையறுக்கப்பட்டது அதாவது கொடுக்கப்பட்ட மெய் எண் எப்சிலான் பாசிட்டிவ்வாக இருந்தால் f மைனஸ் L எப்சிலோன் விட குறைவாக ஒரு மெய் எண் டெல்டா பாசிட்டிவ்வைக் காணலாம் எனவே இங்கே இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு fx yமற்றும் மைனஸ் அதன் கட்டுப்படுத்தும் மதிப்பு L இந்த x y புள்ளி x0 y0 ன் டெல்டா சுற்றுப்புறத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒரு தன்னிச்சையான எப்சிலோன் ஒரு குறிப்பிட்ட எண் எப்சிலான் விட குறைவாக உள்ளது மற்றும் நாம் இந்த அணுகுமுறை கொடுக்கப்பட்ட எண் L என்பதை சரிபார்க்க பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம் ஆனால் L என்ன என்பதை நாம் யூகிக்க வேண்டும் எனவே இன்றைய விரிவுரையில் இந்த எண் L மற்றும் எப்சிலான் டெல்டா அணுகுமுறையை எவ்வாறு பெறுவது என்பது இந்த கொடுக்கப்பட்ட எண் L என்பதை சரிபார்க்க பயன்படுத்தப்படலாம் என்றும் மேலும் நடைமுறை சிக்கல்களைத் தேடுவோம் எனவே ஒற்றை மாறியின் ஒரு செயல்பாடு வரம்பு பற்றி பேசும் போது நாம் இந்த வழக்கில் இங்கே ஒரு குறிப்பிட்ட x0 புள்ளியை அணுக x அச்சு போன்ற இரண்டு பாதைகள் இருந்தது எனவே நாம் ஒற்றை மாறியின் செயல்பாடுகளைப் பொறுத்தவரை வலது பக்கத்தில் இருந்து இந்த புள்ளிக்கு அணுகலாம் அல்லது இடது பக்கத்தில் இருந்து இந்த புள்ளிக்கு x0 ஐ அணுகலாம் ஆனால் இப்போது நமக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள் செயல்பாடுகள் வேண்டும் இந்த வழக்கில் இங்கே இந்த x அச்சு y அச்சு மற்றும் z அச்சு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த செயல்பாட்டின் இந்த டொமைன் xy பிளேனில் உள்ளது நாம் இங்கு P என்ற புள்ளியை அணுக விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் இந்த புள்ளியை அணுக பல பாதைகள் உள்ளன இந்த குறிப்பிட்ட புள்ளிக்கு x y நெருங்கும்போது வரம்பைப் பெற நாம் எந்த திசையிலிருந்தும் அணுகலாம் மற்றும் இந்த புள்ளிக்கு எந்த பாதையையும் பயன்படுத்தலாம் ஒற்றை மாறி விஷயத்தில் நாம் இரண்டு பாதைகளை மட்டுமே கொண்டிருந்தோம் எனவே நாம் வலது பக்கத்தில் இருந்து வரம்பை சரிபார்த்து இடது பக்கத்தில் இருந்து வரம்பு மற்றும் அவை சமமாக இருந்தால் வரம்பு அந்த மதிப்புக்கு சமம் அல்லது அந்த இரண்டு வரம்புகள் வேறுபட்டிருந்தால் வரம்பு இல்லை என்று நாம் அழைக்கிறோம் இந்த வழக்கில் நாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அணுக ஒரு வழியில் எல்லையற்ற பல பாதைகள் உள்ளன எனவே அந்த வழக்கில் சில குறிப்பிட்ட பாதையில் ஒரு வரம்பை கண்டுபிடிப்பது மற்றும் இந்த வரம்பு இது தான் என்று சொல்வது கடினம் எனவே நான் இங்கே குறிப்பிட்டது போல் இந்த x y இரு பரிமாண தளத்தில் x0 y0 புள்ளிக்கு செல்கிறது என்று குறிப்பு சொல்ல இந்த x y லிருந்து குறிப்பிட்ட புள்ளி x0 y0ஐ அணுக எல்லையற்ற பல பாதைகள் உள்ளன ஏனெனில் வரம்பு இருந்தால் வரம்பு தனித்துவமானது என்பதால் வரம்பு அனைத்து பாதைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாதையில் புள்ளி P ஐ அணுகி x y என்பது x0 y0 ஐ நெருங்கும்போது fx y செயல்பாட்டின் வரம்பைக் கண்டறிவதன் மூலம் வரம்பைப் பெற முடியாது எனினும் வரம்பு பாதையை சார்ந்திருந்தால் எனவே வரம்பு வேறுபட்டது என்று இரண்டு வெவ்வேறு பாதைகளில் நாம் கண்டால் பின்னர் குறைந்தபட்சம் நாம் அந்த வரம்பு இல்லை என்று முடிவுக்கு வர முடியும் ஆனால் அந்த வரம்பு ஒரே மாதிரியாக இருந்தாலும் இரண்டு அல்லது பல வெவ்வேறு பாதைகளில் வரம்பைப் பெறுவது ஆனால் அந்த குறிப்பிட்ட எண் வரம்பு என்று நாம் முடிவுக்கு வர முடியாது ஏனென்றால் வரம்பு வேறுவிதமாக இருக்கக்கூடிய வேறு சில பாதையாக இருக்கலாம் எனவே சில குறிப்பிட்ட பாதையில் வரம்பு சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வருகிறோம் ஆனால் நாம் இரண்டு வெவ்வேறு பாதைகளைக் கண்டால் அந்த பாதைகளில் வரம்பு வேறுபட்டது என்று நாம் முடிவு செய்யலாம் பின்னர் வரம்பு இல்லை என்று சொல்லலாம் எனவே இப்போது நாம் x y சில குறிப்பிட்ட புள்ளிக்கு நெருங்குகிறது எனும்போது ஒரு செயல்பாடு fx y வரம்புக்கு சில சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்து பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த உதாரணத்தை கருத்தில் கொள்ளுங்கள் x வர்க்கம் y மேல் x 4 பிளஸ் y வர்க்கத்திற்கு மற்றும் x y 0 0க்கு செல்கிறது உடன் சேர்ந்து y செல்லும் x பாதைக்கு சமமாகும் இரண்டாவது நாம் மீண்டும் அதே செயல்பாட்டை எடுப்போம் மற்றும் x y இந்த பாதையில் 0 0 க்கு செல்கிறது எனவே இந்த ஆய புள்ளியை இங்கே அணுக இரண்டு வெவ்வேறு பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் ஒன்று x க்கு சமமாகும் y நேர்க்கோட்டில் இருக்கிறது மற்றும் இரண்டாவது x க்கு சமமாகும் y சதுர பாதைகளை எடுத்து உள்ளோம் எனவே இங்கே நாம் 0 0 புள்ளியை நெருங்கும்போது இந்த செயல்பாட்டின் வரம்பு எப்படி இருக்கும் y என்பது x வர்க்கத்திற்கு சமமாக உள்ளது அல்லது y என்பது x ற்கு சமமாக உள்ளது இரண்டு வெவ்வேறு பாதைக்கு சமமாகும் எனவே நாம் y என்பது x ற்கு சமமாக உள்ளது என எடுத்துக்கொண்டால் இங்கே நாம் ஆய புள்ளியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தில் நீங்கள் x க்கு சமமாக y இருக்கும்போது எனவே இங்கே x வர்க்கம் வைத்தால் பின்னர் மீண்டும் x க்கு சமமாக y இருக்கும் எனவே இங்கே x பவர் 4 பிளஸ் x வர்க்கம் வேண்டும் இப்போது நாம் x 0 க்கு செல்கிறது என அணுக முடியும் இந்த பாதையில் இப்போது இந்த y x க்கு சமமாக உள்ளது அல்லது நாம் இங்கே y க்கு பதிலாக x இட வேண்டும் எனவே இப்போது இந்த x 0 க்கு செல்கிறது என்று எடுக்க முடியும் இந்த வரம்புக்கு என்ன நடக்கும் எனவே இங்கே வரம்பு x 0 க்கு செல்கிறது இந்த x வர்கத்தை நாம் ரத்து செய்யலாம் எனவே உங்களுக்கு இன்னும் x ஓவர் x வர்க்கம் பிளஸ் 1 வேண்டும் பின்னர் இந்த வரம்பு 0 க்கு செல்லும் எனவே இந்த பாதையில் y x க்கு சமமாக இந்த நேர்கோட்டில் ஆய புள்ளியை நெருங்கிவரும் இந்த வரம்பை 0 ஆகப் பெறுகிறோம் இப்போது நாம் y x வர்க்கத்திற்கு சமமாக உள்ளது என்று எடுத்துக் கொண்டால் எனவே இந்தப் பாதையில் வரம்பு x 0 க்கு செல்வதால் கொடுக்கப்பட்ட வரம்பை நாம் கொண்டுள்ளோம் மீண்டும் இந்த பாதை y x வர்க்கத்திற்கு சமமாக உள்ளது மேலும் 0 வை நெருங்குகிறது ஆனால் இந்த பரவளைய பாதையில் எனவே இங்கே x 0 மற்றும் x வர்க்கத்திற்கு சமமாக உள்ளது y மீண்டும் x வர்க்கமாக உள்ளது எனவே நமக்கு x பவர் 4 வேண்டும் 4 மற்றும் y மீண்டும் x வர்க்கம் எனவே இந்த வழக்கில் நாம் கவனித்தோம் ஏனென்றால் இங்கே x பவர் 4 பின்னர் உங்களுக்கு இங்கே 2 x பவர் 4 வேண்டும் எனவே இந்த வரம்பு பாதியாக இருக்கும் எனவே இந்த பாதையில் நாம் வரம்பை பாதியாக பெறுகிறோம் நேர்கோட்டில் y x க்கு சமம் வரம்பு 0 y x வர்க்கத்திற்கு சமமாகும் வரம்பு பாதியாக உள்ளது எனவே இப்போது இந்த வரம்பு x y 0 0 க்கு செல்கிறது x வர்க்கம் y ஓவர் x 4 பிளஸ் y வர்க்கம் இல்லை என்று முடிவு செய்யலாம் இந்த வகையான இரண்டாவது உதாரணம் நாம் வரம்பு x y 0 1 tan 1y ஓவர் x க்கு செல்கிறது என கொள்வோம் எனவே இந்த வழக்கில் நாம் மீண்டும் இந்த xy தளத்தில் புள்ளி 0 1 ஐ நெருங்கி வருகிறோம் எனவே x 0 y 1 எனவே இங்கே எங்காவது நாம் மீண்டும் இரண்டு பாதைகளை எடுப்போம் நாம் இந்த yஐ சரி செய்ய முடியும் மற்றும் நாம் வலது பக்கத்தில் அல்லது இடது பக்கத்தில் இருந்து இந்த புள்ளி x க்கு நெருங்கும் போது இந்த இரண்டு பாதைகளை எடுக்கலாம் எனவே இந்த பாதையில் நாம் y ஐ 1 என சரி செய்வோம் பின்னர் நாம் எடுப்போம் அல்லது இந்த இரண்டு குறிப்பிட்ட பாதைகளில் இந்த வரம்பை மதிப்பிடுவோம் எனவே இந்த வழக்கில் நாம் சரி செய்தால் 1 மற்றும் பின்னர் x ஐ இந்த இரண்டு திசைகளில் இருந்து 0 வை அணுகவும் எனவே நாம் இடது பக்கத்திலிருந்து சென்றால் x 0 வகையான இரண்டாவது உதாரணம் நாம் வரம்பு x y 0 1 tan 1 1 ஓவர் x க்கு செல்கிறது எனவே நீங்கள் x நெகட்டிவ் ஆக இருந்தால் கவனிக்க வேண்டும் எனவே இந்த எண்கள் அனைத்தும் இங்கே 1 ஓவர் x என்பது நெகட்டிவ் ஆக இருக்கும் எனவே x முடிவிலிக்கு நெருங்கும்போது இந்த 1 ஓவர் x மைனஸ் முடிவிலியை நெருங்கும் எனவே எனவே tan 1 மைனஸ் முடிவிலி மூலம் மைனஸ் பை 2 கிடைக்கும் இதேபோல் இந்த 0 1 புள்ளியின் வலது பக்கத்தில் இருந்து இந்த புள்ளியை நாம் அணுகினால் இந்த விஷயத்தில் இது முடிவிலியாகவும் tan 1 முடிவிலியாகவும் மாறும் எனவே நமக்கு பை 2 என வரம்பு கிடைக்கும் எனவே இந்த உதாரணத்தில் நான் மீண்டும் இரண்டு வெவ்வேறு பாதைகளில் நமக்கு இரண்டு வெவ்வேறு வரம்புகள் உள்ளன என்று பார்த்தோம் எனவே நாம் என்ன முடிவு செய்யலாம் மீண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட வரம்பு x y 0 1 க்கு செல்கிறது tan 1 y ஓவர் x இல்லை ஏனெனில் இந்த வரம்பு பாதையைப் பொறுத்தது எனவே நீங்கள் இந்த அடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் xy ஓவர் x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் மற்றும் x y 0 0 க்கு செல்கிறது இந்த வழக்கில் நாம் ஆய புள்ளியை நெருங்கி வருகிறோம் மற்றும் xy மீது செயல்பாடு x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் ஆகும் எனவே நாம் ஒரு பொதுவான mx களுக்கு சமமான பாதை y யில் செல்கிறோம் அதாவது இங்கே நீங்கள் பல்வேறு m களுக்கு mx க்கு சமமான y உள்ளது எனவே நாம் வெவ்வேறு நேர்கோடுகளில் இந்த புள்ளியை நெருங்கிவருகிறோம் எனவே இந்த நேர்கோடுகளின் சரிவு வேறுபட்டது எனவே m எந்த மதிப்பையும் எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் இந்த நேர்கோடுகளில் 0 0 இங்கே புள்ளியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த வழக்கில் இங்கே இந்த வரம்பு என்னவாக இருக்கும் எனவே நாம் முன்பு போலவே y ஐ mx க்கு சமமான y என்று மாற்றலாம் எனவே இங்கே நமக்கு m x வர்க்கம் இருக்கும் பின்னர் x வர்க்கம் பிளஸ் m வர்க்கம் x வர்க்கம் மற்றும் x வர்க்கம் ரத்து செய்யப்படும் மற்றும் நமக்கு m ஓவர் 1 பிளஸ் m வர்க்கம் கிடைக்கும் எனவே m இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நாம் வெவ்வேறு வரம்பைப் பெறுகிறோம் என்பதை நாம் மீண்டும் கவனிக்கிறோம் எனவே வரம்பு பாதையைப் பொறுத்தது மீண்டும் இந்த வரம்பு இல்லை அத்தகைய வரம்பைக் கணக்கிடுவதற்கான ஒரு மாற்று அணுகுமுறை வேறு ஒருங்கிணைப்பு அமைப்பைப் பயன்படுத்தக்கூடும் மேலும் கார்டேசியன் முதல் போலார் ஆயத்தொலைவுகளுக்கு ஒருங்கிணைப்பு அமைப்பின் மாற்றத்தை நாம் பயன்படுத்தலாம் எனவே இந்த வழக்கில் நாம் x ஐ rcos theta என்றும் y ஐ rsin theta என்றும் மாற்றம் செய்கிறோம் எனவே இந்த வழக்கில் நாம் இப்போது வெவ்வேறு ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் துருவ ஒருங்கிணைப்பு வேலை செய்வோம் எனவே இந்த வரம்பு இங்கே x y 0 0 xy வர்க்கம் ஓவர் x வர்க்கம் y வர்க்கத்திற்கு செல்கிறது என்பது sin cosθ என வழங்கப்படும் ஏனெனில் நாம் இங்கே x ஐ மாற்றினால் நாம் rcos theta மற்றும் y ஐ rsin theta என மாற்றுகிறோம் மற்றும் x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் என்பது r வர்க்கம் மற்றும் வரம்பு இங்கே x y 0 0 க்கு செல்லும் போது r 0 க்கு செல்லும் போது உள்ள வரம்பு ஆகும் ஏனெனில் துருவ ஒருங்கிணைப்பில் நமக்கு இந்த r உள்ளது மற்றும் இந்த இந்த r எனவே இருந்து சுயாதீனமான நாம் r ஐ 0 க்கு அணுகினால் ஆய புள்ளியில் எல்லையற்றதாக நாம் அணுகுவோம் எனவே இங்கே இந்த வரம்பு x y 0 0க்கு செல்கிறது என்பது r 0 க்கு செல்லும் போது உள்ள வரம்புக்கு சமம் ஆகும் மற்றும் rcosθ rsin ஓவர் r வர்க்கத்தில் மற்றும் இந்த ஆர் ரத்து செய்யப்படுகிறது எனவே நமக்கு இந்த cosθ மற்றும் sin கிடைக்கும் எனவே நாம் மீண்டும் குறிப்பிடுவது இந்த வரம்பு இந்த வை பொறுத்தது என்று சார்ந்துள்ளது எனவே இந்த வரம்பை அணுக அல்லது இந்த புள்ளிக்கு இந்த அணுகுமுறையை அணுக வேறு கோணத்தை நாம் தேர்வு செய்தால் ஆய புள்ளி பின்னர் மதிப்பு வித்தியாசமாக இருக்கும் எனவே மீண்டும் வரம்பு கோண த்திட்டைப் பொறுத்தது அல்லது அது பாதையைப் பொறுத்தது என்று நாம் சொல்ல முடியும் எனவே இது இல்லை ஆனால் இன்றைய விரிவுரையில் நாம் என்ன உணர்வோம் பல சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைப்பு அமைப்பின் இந்த மாற்றம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த சிக்கலை x வர்க்கம் மற்றும் y ஓவர் x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் என்று நாம் கருதுகிறோம் மேலும் ஆயத்தொலைவு அமைப்பை போலார் என்று மாற்றினால் முன்பு உள்ள பதிலீடு மூலம் இந்த வரம்பு x y 0 0 செல்கிறது என்று எழுதலாம் x வர்க்கம் y ஓவர் x வர்க்கத்திற்கு சமமாகும் எனவே வரம்பு மீண்டும் r 0 செல்லும்போது மற்றும் x வர்க்கம் r வர்க்கம் cos2 y என்பது rsin ஆகும் நமக்கு இங்கே x வர்க்கம் என்பது r வர்க்கம் cos2 பிளஸ் r வர்க்கம் sin2 ஆக வேண்டும் இது r வர்க்கமாக மாறும் எனவே நம் எல்லை r 0 க்கு செல்கிறது என கிடைக்கிறது எனவே இது r r வர்க்கம் ரத்து செய்யப்படும் பின்னர் நாம் cos2 மற்றும் sin மற்றும் டிவைடட் பை r வர்க்கம் என்பது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டது எனவே r வர்க்கம் பின்னர் இங்கே r வர்க்கம் எனவே இவை அனைத்தும் ரத்து ஆகி மற்றும் r 0 க்கு செல்கிறது எனவே வில் இருந்து சுயாதீனமாக நாம் இங்கே வை சரிசெய்யவில்லை ஏனென்றால் வின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இங்கே ஒரு வரையறுக்கப்பட்ட எண் உள்ளது பின்னர் r 0 க்கு செல்கிறது இது 0 ஆக மாறும் எனவே இந்த வழக்கில் இந்த வரம்பு இங்கே 0 ஆகும் எனவே ஒருங்கிணைப்பு அமைப்புக்கு மாற்றுவதன் மூலம் மதிப்பீடு எளிதானது மற்றும் வரம்பு 0 என்று இப்போது முடிவுக்கு வரலாம் நாம் பாதையை சரி செய்யவில்லை என்பதை மீண்டும் கவனிக்கிறோம் ஏனென்றால் இங்கே இந்த வரம்பு உள்ளது நாம் வில் இருந்து சுயாதீனமாக பெற்றோம் எனவே வின் மதிப்பை நிர்ணயிக்காமல் இந்த 0 ஐ நாம் அணுகுகிறோம் எனவே இந்த வரம்பு ஒரு குறிப்பிட்ட பாதையில் இல்லை இது பாதையிலிருந்து சுயாதீனமானது எனவே ஒருங்கிணைப்பு அமைப்பை மாற்றுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் சொன்னேன் உதாரணமாக இந்த குறிப்பிட்ட வழக்கில் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த புள்ளியை y வழியாக அணுகுவது mx வரிக்கு சமம் அது 0 ஆக வரம்பை கொடுக்கும் என்பது ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் நமக்கு இங்கே ஒரு புதிய பாதை உள்ளது எனவே y mx க்கு சமம் இவை 0 0 புள்ளியை நெருங்கும் நேர்கோடுகள் எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் y mx க்கு சமம் மற்றும் இந்த x ஐ 0 க்கு செல்ல அனுமதிப்பதன் மூலம் கொடுக்கப்பட்ட எண் அல்லது கொடுக்கப்பட்ட வரம்பு செயல்பாட்டின் வரம்பு என்று நாம் முடிவு செய்ய முடியாது ஆனால் இந்த வழக்கில் ஒருங்கிணைப்பு அமைப்பை மாற்றுவதன் மூலம் எனவே இப்போது நாம் எதையும் சரிசெய்யாத ஒரு வித்தியாசமான ஒருங்கிணைப்பு அமைப்பு சமமான ஒருங்கிணைப்பு அமைப்பைக் கொண்டுள்ளோம் எனவே இங்கே அது ல் இருந்து சுயாதீனமாக இருந்தால் நாம் சில எண்ணை நெருங்கி வருகிறோம் பின்னர் அதுதான் வரம்பாக இருக்கும் நாம் இன்னும் சில உதாரணத்தில் இதை ஆராய வேண்டும் எனவே மீது எந்த சார்பும் இல்லை எனவே இந்த வழக்கில் வரம்பு உள்ளது மற்றும் வரம்பு 0 க்கு சமமாக உள்ளது எனவே இங்கே sin 1x பிளஸ் 2 y மற்றும் 3 x பிளஸ் 6 y எனவே இது ஒருங்கிணைப்பு அமைப்புக்கு மாறாமல் மற்றொரு அணுகுமுறையாகும் இது x பிளஸ் 2 y மற்றும் இங்கேயும் tan 1 ஆர்க்யூமென்ட் என்பதை நாம் இங்கே காணலாம் மீண்டும் 3 மடங்கு x பிளஸ் 2 y எனவே நமக்கு அதே எண் x பிளஸ் 2 y மற்றும் இங்கே 3 முறை x பிளஸ் 2 y வேண்டும் எனவே புதிய மாறி t என ஒரு புதிய அளவுருவாக x பிளஸ் 2 y மாற்றீடு என்றால் பின்னர் நாம் இந்த வரம்பை sin 1 ன் வரம்புக்கு மாற்றலாம் எனவே இது t என மாற்றப்படுகிறது பின்னர் tan 1 மூன்று முறை t வரம்பு t 0 க்கு நெருங்குகிறது எனவே பாதையை சரிசெய்யாமல் இது மற்றொரு வசதியான வழியாகும் எனவே நாம் மீண்டும் பாதையை சரிசெய்யவில்லை ஆனால் இந்த செயல்பாட்டில் எல்லா இடங்களிலும் தோன்றும் இந்த உறவை இங்கே x plus 2 y மாற்றீடு செய்துள்ளோம் எனவே இங்கே அது x plus 2 y மற்றும் மீண்டும் அதே செயல்பாடு இருந்தது ஆனால் 3 முறை x plus 2 y என்பதற்கு பதிலாக நாம் t என கொள்வோம் எனவே அது 3 மடங்கு t ஆகிறது இப்போது நாம் கணக்கிட முடியும் ஒற்றை மாறி வரம்புகள் பிரச்சினையை பிரச்சினை மாற்றம் செய்துள்ளோம் எனவே இந்த வழக்கில் அது 0 பை 0 போன்றது எனவே நாம் இந்த 1 ஓவர் 1 ன் வர்க்கமூலம் மைனஸ் t வர்க்கம் இருக்கும் என்று எல் ஹாஸ்பிடல் விதி பயன்படுத்த முடியும் பின்னர் இங்கே இந்த 3 மற்றும் 1 பிளஸ் 9 வர்க்கம் இருக்கும் பின்னர் வரம்பு 0க்கு செல்கிறது எனவே இந்த வழக்கில் 0 க்கு செல்கிறது அது 1 ஆக இருக்கும் பின்னர் நமக்கு இங்கே 3 வேண்டும் எனவே 1 பை 3 எனவே இந்த வரம்பு 1 முதல் 3 வரை இருக்கும் எனவே மீண்டும் இது ஒரு அணுகுமுறையாகும் இது சில சந்தர்ப்பங்களில் உதவியாக இருக்கும் அப்போது நாம் இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளை ஒரு மாறியாக மாற்ற முடியும் எனவே இப்போது வரம்புகளுடன் வேலை செய்வது பற்றி சில கருத்துக்கள் எனவே fx y வரம்பு L1 க்கு சென்றால் மற்றும் x y x0 க்கு L2 ஆக சென்றால் நம்மிடம் என்ன இருக்கிறது இந்த இரண்டு வரம்புகளும் கொடுக்கப்பட்டால் இந்த k முறை fx y என்பது fx y ன் வரம்புக்கு x y x0 y0 க்கு செல்லும் அளவை விட k மடங்கு ஆகும் எனவே இந்த k ஒரு நிலையானதாக உள்ளது எனவே இந்த வரம்பு k முறை L1 மீண்டும் நாம் இந்த fx y மற்றும் பிளஸ் அல்லது மைனஸ் gx y சேர்க்கும் போது அங்கு வரையறுக்கப்பட்ட அளவுகள் L1 மற்றும் L2 உள்ளன பின்னர் இந்த வரம்பு L1 L2 L1 பிளஸ் மற்றும் கழித்தல் அது இங்கே ஒரு பிளஸ் ஆக இருந்தால் பிளஸ் தோன்றும் அது இங்கே ஒரு மைனஸ் என்றால் பின்னர் மைனஸ் L2 வரும் இப்போது நமக்கு இங்கே இரண்டு செயல்பாடுகளின் பெருக்கல் fx ygx y உள்ளது எனவே இது L1 மற்றும் L2 இன் பெருக்கலாக இருக்கும் நமக்கு இங்கே ஈவு இருந்தால் fx y ஓவர் gx y இந்த வழக்கில் இந்த L2 பூஜ்ஜியம் அல்ல என்றால் ஏனென்றால் நாம் 0 ஆல் டிவைட் பண்ண முடியாது எனவே L2 பூஜ்ஜியம் அல்ல என்றால் பின்னர் வசதிசெய்துகொடுக்கப்பட்ட L2 0 க்கு சமமாக இல்லை என்றால் இந்த வரம்பு L1L2 ஆக இருக்கும் இந்த வேலை விதிகளின் இன்னும் சில பொதுமைப்படுத்தல் அங்கு நாம் முடிவிலிகளை கொண்டிருக்கும் போதும் வேலை செய்யலாம் எனவே x y x0 y0 க்கு சென்றால் இந்த வரம்பு fx y முடிவிலி இங்கே இந்த gx y ன் வரம்பு x y x0 y0 க்கு செல்லும் போது முடிவிலியும் கூட அப்படியானால் இந்த இரண்டு செயல்பாடுகளின் பெருக்கலின் fx ygx y இந்த வரம்பை x y x0 y0 க்கு செல்லும் போது வரை கணக்கிடலாம் எனவே முடிவிலி மற்றும் இங்கே நமக்கு பிளஸ் முடிவிலி பிளஸ் முடிவிலி வேண்டும் எனவே இந்த வரம்பு பிளஸ் முடிவிலி இருக்கும் நாம் இரண்டு செயல்பாடுகளையும் சேர்த்து வரம்பை எடுத்துக் கொள்ளலாம் x y x0 y0 க்கு செல்கிறது இது முடிவிலி மற்றும் பிளஸ் முடிவிலியாக இருக்கும் இது மீண்டும் முடிவிலி என்று நமக்குத் தெரியும் எனவே இங்கே நாம் வரம்பு பிளஸ் முடிவிலி மற்றும் g x y x0 y0 க்கு செல்கிறது என்றால் மைனஸ் முடிவிலி நெருங்கி வருகிறது எனவே இந்த வழக்கில் ஒன்று மைனஸ் முடிவிலி என்பதால் மற்றொன்று பிளஸ் முடிவிலி எனவே பெருக்கல் மைனஸ் அடையாளத்துடன் மீண்டும் முடிவிலியாக இருக்கும் ஏனென்றால் ஒன்று இங்கே எதிர்மறையாக உள்ளது ஒன்று பிளஸ் எனவே பிளஸ் மற்றும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பின்னர் இங்கே நமக்கு முடிவிலி வேண்டும் எனவே இது முடிவிலியை நெருங்கும் நமக்கு fx y முடிவிலி போகிறது என்றால் மற்றும் gx y சில வரையறுக்கப்பட்ட மெய் எண்ணை நெருங்கி வருகிறது என்றால் இந்த வழக்கில் நாம் அத்தகைய வரம்புகளை மதிப்பீடு செய்யலாம் fx y பிளஸ் அல்லது மைனஸ் gx y இது ஏற்கனவே முடிவிலி என்பதால் பின்னர் நாம் இங்கே gx y L க்கு சமமாக உள்ளது எனவே இது ஒரு வரையறுக்கப்பட்ட எண் வரை இங்கே இந்த எண் என்ன என்பது முக்கியமல்ல பின்னர் இந்த வரம்பு முடிவிலியாக இருக்கும் இரண்டாவதாக நாம் முடிவிலி மற்றும் பின்னர் இந்த வரம்பு L பாசிட்டிவ் என்றால் இந்த வழக்கில் நாம் பெருக்கல்விதி செல்ல முடியும் எனவே x y x0 y0 க்கு செல்லும் போது fx y ன் வரம்பு மற்றும் gx y மற்றும் இந்த பெருக்கல் இந்த L பாசிட்டிவ் ஆக இருப்பதால் சமமாக இருக்கும் எனவே அடையாளம் மாறாது மற்றும் அது பிளஸ் முடிவிலி இருக்கும் இன்னும் சில எனவே இங்கே நாம் முடிவிலிக்கு நெருங்கி வரும் போது fx y மற்றும் இந்த gx y நெகட்டிவ் எண்ணான L ஐ நெருங்குகிறோம் அந்த வழக்கில் இந்த பெருக்கல் என்பதால் எஃப் fx y ஐ முடிவிலி நெருங்கி வருகிறது பெருக்கல் முடிவிலிக்கு செல்லும் ஆனால் இந்த நெகட்டிவ் L காரணமாக இது மைனஸ் முடிவிலியை நெருங்கும் இப்போது fx y முடிவிலி மற்றும் gx y ஒரு மெய்யான எண்ணை நெருங்கி வரும் என்றால் வரம்பு ஒரு மெய் எண் அந்த வழக்கில் இங்கே ஈவு gx y ஓவர் fx y எனவே இங்கே இந்த fx y முடிவிலிக்கு செல்கிறது மற்றும் gx y சில எண் L அந்த வழக்கில் இந்த வரம்பு 0 ஆக இருக்கும் எனவே இன்று நாம் பார்த்தது என்னவென்றால் வரம்பு இரண்டு மாறிகளின் விஷயத்தில் வரம்பை இரண்டாக மதிப்பிடலாம் ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது xy தளத்தில் நாம் பல திசைகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அணுக முடியும் அதே நேரத்தில் ஒரு மாறியின் போது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திலிருந்து இரண்டு திசைகள் மட்டுமே இருந்தன ஆனால் இப்போது நாம் எண்ணற்ற பல திசைகளைக் கொண்டுள்ளோம் எனவே ஒரு குறிப்பிட்ட திசையில் கணக்கிடும் வரம்பு உதவாது ஆனால் குறைந்தபட்சம் வரம்புகள் வேறுபட்ட இரண்டு திசைகளைக் கண்டால் வரம்பு ஒரு வரம்பு இல்லை என்று நாம் முடிவு செய்யலாம் ஆனால் அந்த வரம்பு பல பாதைகளில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இது வரம்பு என்று இரண்டு அல்லது பல பாதைகளில் வரம்பை மதிப்பிடுவதன் மூலம் நாம் முடிவுக்கு வர முடியாது எனவே வரம்பை க்கணக்கிடுவது துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறிக் கொண்டிருந்த இரண்டு அணுகுமுறைகளை நாம் பார்த்தது உதவியாக இருக்கும் அந்த வழக்கில் r 0 ஐ அணுகினால் உதாரணமாக கேள்வியின் வரம்பு ஆய புள்ளியை நெருங்குகிறது என்றால் எனவே அந்த வழக்கில் வை சுயாதீனமாக கொண்டிருக்கும் போது நமக்கு r 0 வை நெருங்குகிறது என்றால் சொல்ல முடியும் எனவே நாம் எந்த எண்ணைப் பெறுகிறோம் என்பது பாதையைப் பொறுத்தது அல்ல அது எல்லையாக இருக்கும் நாம் பல சூழ்நிலையில் ஒரு எண்ணை ஒரு மாறியாக மாற்ற முடியும் பிரச்சனை மற்றொரு அணுகுமுறை பின்னர் நாம் உதாரணமாக வரம்பை முடிக்க எல் ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த முடியும் என்று பார்த்தோம் எனவே துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறுவது வரம்பை மதிப்பிடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அடுத்த விரிவுரையில் மீண்டும் பார்ப்போம் ஆனால் நாம் மீண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் r 0 க்கு செல்லும் போது கோணம் வை பொறுத்தது அல்ல எனவே நமக்கு சுதந்திரமாக இந்த சில எண்களுக்கு நெருங்கிக் கொண்டிருந்தால் அதுதான் வரம்பு என்று நாம் முடிவு செய்யலாம் ஆனால் அந்த வரம்பு வை சார்ந்திருந்தால் மீண்டும் அது ஒரு பாதையை சார்ந்த வரம்பு எனவே வரம்பு இல்லை எனவே துருவ ஒருங்கிணைப்பு மற்றும் பின்னர் அதிக எடுத்துக்காட்டுகளுக்கு ஒருங்கிணைப்பு அமைப்பை மாற்றும் போது என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்று இந்த பிரச்சினைகள் குறித்து மேலும் பேசுவோம் எனவே இவை இந்த விரிவுரைகள் தயார்படுத்த பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் உங்கள் கவனத்திற்கு மிகவும் நன்றி